எங்கள் முந்தைய விரிவுரையில் எம்பெட்டட் ஸிஸ்டெம் Embedded Systems என்பது உண்மையில் என்ன எதெல்லாம் எம்பெட்டட் ஸிஸ்டெம் Embedded Systems இல்லை என்பதைப் பற்றி பேசினோம் இந்த விரிவுரையில் எம்பெட்டட் ஸிஸ்டெம் Embedded Systems வடிவமைப்பில் சில வடிவமைப்பு கருத்தாய்வுகளைப் பற்றி பேசுவோம் எம்பெட்டட் ஸிஸ்டெம் Embedded Systems அமைப்புகளை வடிவமைக்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன வடிவமைப்பு கவனிப்புகள் மற்றும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய பிற பரிமாற்றங்கள் என்ன என்பதை இந்த விரிவுரையின் ஒரு பகுதியாக நாம் பேச உள்ளோம் வடிவமைப்பு சவால்களைப் பற்றி நாங்கள் பரவலாகப் பேசுவதோடு மேலும் சில முக்கியமான டிசைன் டிரேட் ஆஃப் design trade off பற்றியும் புரிய வைக்க முயற்சிப்போம் டிசைன் டிரேட் ஆஃப் trade off என்றால் சில முரண்பட்ட அளவுருக்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம் நீங்கள் டிரேட் ஆஃப் trade off அளவுரு ஒன்றை மேம்படுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் இது வேறு சில டிரேட் ஆஃப் trade off அளவுருக்களை தரம் தாழ்த்தக்கூடும் நீங்கள் அனைத்து அளவுருக்களையும் ஒன்றாக மேம்படுத்த முடியாது இது டிரேட் ஆஃப் trade off என்று அழைக்கப்படுகிறது நான் ரெக்கரிங் யூனிட் காஸ்ட் மாட்ரிக்ஸ் non recurring unit cost matrix போன்ற சில காஸ்ட் மாட்ரிக்ஸ் cost matrix அளவீடுகள் மிகவும் முக்கியமானவை இவற்றைப் பற்றியும் இனி வரும் விரிவுரைகளில் பேசுவோம் வடிவமைப்பு சவால்கள் தொடர்பான சில சிக்கல்களை முதலில் பார்ப்போம் எம்பெட்டட் ஸிஸ்டெம் Embedded Systems அமைப்பை வடிவமைக்கும்போது உங்களது விரும்பிய செயல்பாட்டை உணரும் அமைப்பை வடிவமைப்பதே உங்கள் முதன்மை வடிவமைப்பு குறிக்கோளாக இருக்கும் நீங்கள் ஒரு சலவை இயந்திரத்திற்காக எம்பெட்டட் ஸிஸ்டெம் Embedded Systems ஒன்றை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதற்காக உருவாக்கப்பட்ட எம்பெட்டட் ஸிஸ்டெம் Embedded Systems குறிப்பிட்ட அந்த சூழலில் சரியாக செயல்பட முடியும் இது சலவை இயந்திரத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்த முடியும் இதனால் ஒரு பயனாளியாக நீங்கள் அதன் செயல்திறனில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எனவே விரும்பிய செயல்பாடு என்பது முக்கியச்சொல் ஆகும் வடிவமைப்பு செயல்பாட்டை உணரும் சில செயல்படுத்தல்கள் உள்ளன ஆனால் இதை செயல்படுத்த உங்களுக்கு சில வடிவமைப்பு சவால்கள் இருக்கலாம் நாங்கள் பேசும் பல வடிவமைப்பு அளவீடுகள் உள்ளன அவற்றில் பலவற்றை நீங்கள் மேம்படுத்த வேண்டும் பயனாளிகள் குறைந்த விலை அளவு சிறியது மிகவும் சக்திவாய்ந்த மற்றும் மிகவும் முரட்டுத்தனமான ஒன்றை விரும்பலாம் ஆனால் நீங்கள் செலவைக் குறைக்க முயற்சித்தால் இயற்கையாகவே உங்கள் செயல்திறனும் குறைந்துவிடும் உங்கள் முரட்டுத்தனமும் சமரசம் செய்யப்படலாம் எனவே எல்லா உலகங்களிலும் சிறந்ததை நீங்கள் கொண்டிருக்க முடியாது இதனை நாங்கள் டிரேட்ஆஃப் tradeoff என்று குறிப்பிடுகிறோம் இவை பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பரஸ்பரம் முரண்படுகின்றன மூன்று வட்டங்கள் மூன்று அளவுருக்கள் அல்லது வடிவமைப்பு அளவீடுகளைக் குறிக்கும் வேகம் செலவு மற்றும் தரம் போன்றவற்றை உணர்த்தும் ஒரு சிறிய உதாரணத்தை நான் கொடுத்துள்ளேன் பெரும்பாலான வடிவமைப்புகளில் இந்த மூன்றையும் மேம்படுத்த விரும்புகிறோம் ஆனால் நான் சொன்னது போல இந்த மூன்று அளவுருக்கள் பெரும்பாலும் பரஸ்பர முரண்பாடாக இருக்கின்றன நீங்கள் செலவைக் குறைக்க முயற்சித்தால் வேகம் மற்றும் தரம் மற்றும் பலவற்றை நீங்கள் தியாகம் செய்வீர்கள் எம்பெட்டட் சிஸ்டம் embedded system வடிவமைப்பைப் பொறுத்தவரை சில பொதுவான வடிவமைப்பு அளவீடுகளைப் பற்றி பேசலாம் முதல் முக்கியமான அளவுருவை நான் ரெக்கரிங் இன்ஜினியரிங் காஸ்ட் Non recurring engineering cost என்று அழைக்கிறோம் இது ஒரு வகையான ஆரம்ப செலவு உங்களிடம் ஒரு வடிவமைப்பு யோசனை இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த சிஸ்டத்தை system நீங்கள் தயாரிக்கப் போகிறீர்கள் ஆனால் நீங்கள் உற்பத்தி செயல்முறையைத் தொடங்குவதற்கு முன் உங்கள் தொழிற்சாலையில் சில இயந்திரங்களை நிறுவ வேண்டும் அவை உற்பத்திக்கு உதவும் அந்த ஆரம்ப நிறுவலுக்கு சில ஆரம்ப செலவுகள் ஏற்படும் இது நான் ரெக்கரிங் non recurring செலவுகள் என குறிப்பிடப்படுகிறது இத்தகைய செலவு ஆரம்பத்தில் ஒரு முறை மட்டுமே தேவைப்படும் அத்தகைய உள்கட்டமைப்பை தயார் செய்தவுடன் நீங்கள் விரும்பும் பலவற்றை நீங்கள் விரும்பும் எண்ணங்களில் 10 20 100 1000 என தயாரிக்கலாம் இத்தகைய நான் ரெக்கரிங் காஸ்ட் non recurring cost ஒரு முறை மட்டுமே செய்யப்படும் ஆரம்ப செலவு ஆகும் இந்த என்ஆர்இ NRE செலவை ஒரு முறை நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் யூனிட் காஸ்ட் unit cost பற்றி பேசுவோம் உள்கட்டமைப்பு தயாரானவுடன் அதன் ஒவ்வொரு யூனிட்டையும் உற்பத்தி செய்வதற்கான செலவு யூனிட் காஸ்ட் unit cost எனப்படும் மூலப்பொருட்களின் விலை தொழிலாளர் செலவு மற்றும் பலவற்றையும் யூனிட் காஸ்ட் unit cost கருத்தில் கொள்ளும் அளவு நான் முன்பு பேசிய முக்கியமான அளவுரு பெரும்பாலான எம்பெட்டட் சிஸ்டம்கள் embedded system மிகச் சிறிய பார்ம் பாக்டருடன் form factor ஒத்துப்போக வேண்டும் இதனால் அது சூழலுக்குள் மிக சரியாக பொருந்தி இருக்கும் செயல்திறன் மீண்டும் பயன்பாட்டைப் பொறுத்தது சில பயன்பாடுகளுக்கு நீங்கள் செயல்திறனைப் பற்றி அதிகம் அறிந்திருக்க மாட்டீர்கள் சில பயன்பாடுகளின் செயல்திறன் பற்றி அதிகம் அறிந்திருக்க மாட்டீர்கள் அதைப்பற்றி தெரிய மிகக் குறைந்த கணக்கீட்டு திறன் தேவை ஆனால் செயல்திறன் முக்கியத்துவம் வாய்ந்த சில பயன்பாடுகள் உள்ளன செயல்திறனை நீங்கள் நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும் மின் நுகர்வு மிக முக்கியம் இன்று நாம் காணும் பெரும்பாலான சிஸ்டம் system கள் பேட்டரியில் battery இயங்குகின்றன மிகக் குறைந்த சக்தியை உட்கொள்ள வேண்டும் நாம் வைத்துள்ள மொபைல் போன் mobile phone அந்த வகையில் எம்பெட்டட் சிஸ்டத்திற்கு embedded system மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாகும் வளைந்து கொடுக்கும் தன்மை என்பது கணினியின் செயல்பாட்டை மாற்றும் திறன் என்பதாகும் கணினி ஆரம்பத்தில் சில பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டது இதை மாற்றியமைக்க முடியுமா அதன்மூலம் இதை வேறு ஏதேனும் பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாமா அத்தகைய நெகிழ்வுத்தன்மை இருந்தால் இரண்டாவது வளர்ச்சிக்கு உங்கள் மொத்த செலவு மிகவும் குறைவாக இருக்கும் எனவே நெகிழ்வுத்தன்மையும் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சினை ஆகும் ஒரு பெரிய சிஸ்டத்தின் system ஒரு பகுதியான எம்பெட்டட் சிஸ்டத்தை embedded system பராமரிப்பதையே மெயின்டெயின்எபிலிட்டி maintainability என்கிறோம் நீங்கள் ஒரு ஏசி இயந்திரத்தை வாங்கியுள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் மொபைல் போன் mobile phone கள் கம்ப்யூட்டர் computer கள் மற்றும் லேப்டாப் laptop களுடன் இடைமுகப்படுத்தக்கூடிய புளூடூத் இடைமுகத்தைக் கொண்ட சிறந்த ஏசி இயந்திரத்தை நாங்கள் கொண்டு வந்துள்ளோம் என்று நாளை கம்பெனி company கூறலாம் எனவே சில பயன்பாடுகளை நிறுவுவதன் மூலம் உங்கள் மொபைல் போன் mobile phone லிருந்தும் லேப்டாப் laptop களிலிருந்தும் கூட ஏசி இயந்திரத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் எனவே பழைய சிஸ்டம் system த்திற்கு பொருத்தமாக புதிய தொழில்நுட்பத்தை மாற்றியமைக்க முடியுமா கூடுதல் செயல்பாட்டை அத்துடன் இணைக்க வடிவமைப்பை நீங்கள் மாற்ற முடியுமா பராமரித்தல் என்பதன் அர்த்தம் இதுதான் ஆனால் நிச்சயமாக பராமரித்தல் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மட்டுமே சாத்தியமாகும் நான் மேற்கோள் காட்டிய உதாரணத்திற்கு புளூடூத் Bluetooth வைத்திருப்பதற்கு நீங்கள் புளூடூத் இன்டெர்பேசை Bluetooth interface வைத்திருக்க வேண்டும் எனவே புளூடூத் இன்டெர்பேஸ் Bluetooth interface முதலில் இல்லை என்றால் உங்களிடம் புளூடூத் Bluetoothஇருக்க முடியாது அடுத்து ப்ரோடோடைப் prototype க்கான நேரம் சிஸ்டம் system த்தின் முதல் ஒர்க்கிங் வெர்சனை working version ப்ரோடோடைப் prototype என்று அழைக்கிறோம் நீங்கள் சோதிக்க விரும்பும் முதல் ஒர்க்கிங் வெர்சனை working version உருவாக்க எவ்வளவு நேரம் தேவை ப்ரோடோடைப் prototype உருவாக்கம் முடிந்தபின் சந்தைக்கு நேரத்திற்கு வருகிறது சந்தையில் விற்கக்கூடிய ஒரு பொருளின் முடிக்கப்பட்ட தயாரிப்பை உருவாக்க எவ்வளவு நேரம் தேவை ப்ரோடோடைப்பிங் prototyping மற்றும் முடிக்கப்பட்ட தயாரிப்புகள் இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட விஷயங்கள் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளுக்கு ஆயுள் மற்றும் பினிஷிங் finishing தரம் என அனைத்தும் இருக்க வேண்டும் நிச்சயமாக பல பயன்பாடுகளுக்கு பாதுகாப்பு ஒரு முக்கியமான பிரச்சினை அந்த சிஸ்டம் system -த்தை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலில் ஏதேனும் பாதகமான விளைவுகள் உருவாகுமா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் இதுபோன்ற பல விஷயங்கள் இருக்கக்கூடும் அவற்றில் சிலவற்றை மட்டுமே நான் பட்டியலிட்டுள்ளேன் டிசைன் ட்ரேட்ஆப் design tradeoff பற்றி பேசுகையில் நிறைய பரஸ்பர முரண்பாடான பல வடிவமைப்பு தேவைகள் இருக்கலாம் இந்த வரைபடத்தில் இதுபோன்ற நான்கு அளவீடுகளான மின் நுகர்வு செயல்திறன் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்டிச்சர் non recurring expenditure மற்றும் அளவு ஆகியவற்றைக் காட்டுகிறேன் தற்பொழுது இந்த நான்கு அளவீடுகளும் பரஸ்பர முரண்பாடாக இருக்கலாம் நீங்கள் ஒன்றை இழுத்தால் மற்றவர்கள் தலைகீழ் திசையில் இழுக்கப்படுவார்கள் அர்த்தம் என்னவெனில் நீங்கள் ஒன்றை இம்ப்ரூவ் improve செய்ய விரும்பினால் மற்றவர்கள் டீக்ரேட்டட் degraded ஆகும் வாய்ப்பு உருவாகலாம் எனவே நீங்கள் ஹோலிஸ்ட்டிக் வியூ holistic view மூலம் அனைத்தையும் கவனிக்க வேண்டும் இது வடிவமைப்பாளரின் பணி நீங்கள் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்த முடியாது உதாரணமாக மிக மெலிதான லேப்டாப் laptop களை எடுத்துக்கொள்ளலாம் அத்தகைய லேப்டாப் laptop கள் எல்லா வகையிலும் சக்திவாய்ந்ததாக மாறும் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சில இடங்களில் அமைந்துள்ள லேப்டாப் laptop களை மெலிதாக மாற்ற சில காம்ப்ரமைஸ் compromise செய்யப்பட்டுள்ளன இவை டிசைன் ட்ரேட்ஆப் Design Tradeoff களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும் டிசைன் ட்ரேட்ஆப் Design Tradeoff பற்றி பேசுவது மற்றொரு முக்கியமான விஷயமாகும் எம்பெட்டட் சிஸ்டத்திற்கு embedded system வேறு வகையான பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் தேவை வழக்கமான கம்ப்யூட்டிங் computing நாட்கள் அல்லது பாரம்பரிய கம்ப்யூட்டிங் சூழலைப் பற்றி நீங்கள் நினைக்கும் போது அங்கு நீங்கள் ஒரு பொறியியலாளர்களைக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் ஹார்ட்வர் hardware ஐ உருவாக்குகிறார்கள் பென்டியம் ப்ராசஸர் processor கள் இன்டெல்intel நிறுவனத்தால் அதிக தகுதி வாய்ந்த ஹார்ட்வர் hardware என்ஜினீயர் engineer களால் உருவாக்கப்பட்டது கம்ப்யூட்டர் சிஸ்டம் computer system களுக்கான சாப்ட்வேர் software ஐ உருவாக்கும் வேறு சில குழுக்கள் அந்த வகை ப்ராசஸர்களை processor களை பயன்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக மைக்ரோசாஃப்ட் Microsoft நிறுவனத்தில் ஆப்பரேடிங் சிஸ்டம் operating system உருவாக்கிய சில சாப்ட்வேர் என்ஜினீயர் software engineer கள் உள்ளனர் அவர்கள் மைக்ரோசாஃப்ட் ஆபிஸ் Microsoft office போன்ற பல யூட்டிலிட்டி utilities களை உருவாக்குகிறார்கள் எனவே ஹார்ட்வர் hardware வல்லுநர்கள் மற்றும் சாப்ட்வேர் software வல்லுநர்கள் உள்ளனர் அவர்களின் பங்கு ஒருவருக்கொருவர் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உள்ளது ஹார்ட்வர் hardware வல்லுநருக்கு சாப்ட்வேர் software பற்றி நன்றாகத் தெரிந்து இருக்காது மற்றும் சாப்ட்வேர் software வல்லுநருக்கு ஹார்ட்வர் hardware பற்றி மிகக் குறைவாகவே தெரியும் ஆனால் மிகச் சிறிய அமைப்பான எம்பெட்டட் சிஸ்டம் embedded system வடிவமைக்கும்போது ஹார்ட்வர் hardware மற்றும் சாப்ட்வேர் software இரண்டுமே இருக்கும் மேலும் டிசைன் ட்ரேட்ஆப் design tradeoff செய்யும் போது நீங்கள் இருவருடனும் விளையாட வேண்டும் எனவே இப்போது நீங்கள் ஹார்ட்வர் hardware ஐ அறிந்து கொள்வதற்கான நிபுணத்துவம் அதை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் ஒரு திறமையான வழியில் சாப்ட்வேர் software ஐ எவ்வாறு ப்ரொக்ராம் program செய்வது என்பதையும் கொண்டிருக்க வேண்டும் எனவே ஹார்ட்வர் hardware மற்றும் சாப்ட்வேர் software நிபுணத்துவம் இரண்டும் தேவை ஒரு குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கு நீங்கள் எந்த வகையான கோபிராசெசர்கள் coprocessors அல்லது ஐஓ இன்டெர்பேஸ் IO interface தேவை என்பதை அடையாளம் காண உங்களுக்கு ஹார்ட்வர் hardware நிபுணத்துவம் தேவைப்படலாம் ஏனெனில் உங்களுக்கு அடையாளம் காண பல வழிகள் உள்ளன அனலாக் போர்ட்கள்analog ports டிஜிட்டல் போர்ட்கள்digital ports பல்ஸ் விட்த் மாடுலேஷன் போர்ட்கள் pulse width modulation ports என்பன அவற்றில் சிலவாகும் ஆனால் அவற்றில் எது ஒரு குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு ஹார்ட்வர் hardware நிபுணராக இல்லாதவரை இங்கே நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது அதைப்போன்று நீங்கள் சாப்ட்வேர் software லும் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் சாப்ட்வேர் software மூலம் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய பகுதிகளையும் எந்த பகுதி ஏற்கனவே சில ஹார்ட்வர் hardware களால் செயல்படுத்தப்படுகிறது என்பதையும் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஹார்ட்வர் hardware சாப்ட்வேர் software கோ டிசைன் co design என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பற்றி இப்போது பேசுகிறீர்கள் அதாவது நீங்கள் ஹார்ட்வர் hardware மற்றும் சாப்ட்வேர் software துணை அமைப்புகளை ஒன்றாக வடிவமைக்கிறீர்கள் ஒரு லார்ஜ் சிஸ்டம் large system ஐ நீங்கள் வடிவமைக்க உள்ளீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதில் ஒரு பகுதி மைக்ரோகண்ட்ரோலரில் ஒரு ப்ரொக்ராமாக program இயங்கும் சாப்ட்வேர் software மூலமும் மற்ற பகுதி சில சிறப்பு ஹார்ட்வர் hardware சர்க்கியூட் circuit மூலமும் செயல்படுத்தப்படும் இரண்டு பகுதிகளுக்கும் இடைப்பட்ட இந்த எல்லை எங்குள்ளது என்பது டிசைன் ட்ரேட்ஆப்பின் design tradeoff ன் ஒரு விஷயமாகும் இந்த டாட்டட் லைன் dotted line ஐ எவ்வாறு மாற்றுவது என்பதை வடிவமைப்பாளர் தீர்மானிப்பார் இதனால் விரும்பிய செயல்திறன் மற்றும் பிற அளவுகோல்கள் சிறந்த முறையில் திருப்தி அடைகின்றன இங்கே டைம் டு மார்க்கெட் time to market என்ற முக்கிய விஷயமான டிசைன் மெட்ரிக் design metric உள்ளது இதை விளக்க முயற்சிப்போம் சில தயாரிப்புகளை உற்பத்தி செய்யும் போதெல்லாம் ஒரு நிறுவனத்தின் இறுதி இலக்கு அதில் இருந்து லாபத்தை ஈட்டுவதே ஆகும் எந்தவொரு நிறுவனத்திற்கும் சந்தைப்படுத்தல் மிக முக்கியமான பிரச்சினை உற்பத்தியின் தரம் இரண்டாம் நிலை ஆகிறது சில நேரங்களில் பல நிறுவனங்கள் தயாரிப்புகளை சந்தைக்கு கொண்டு வருவதற்காக உற்பத்தியின் தரத்தில் சமரசம் செய்கின்றன இதனால் அவர்கள் அதிக லாபத்தை ஈட்ட முடியும் சந்தைக்கான நேரம் மிக முக்கியமான அல்லது முக்கியமான வடிவமைப்பு மெட்ரிக் ஆகும் ஒரு பொருளை வணிக ரீதியாக சாத்தியமாக்குவதற்கு இது கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் ஒரு தயாரிப்பு தொடங்குவதில் நீங்கள் தாமதப்படுத்தினால் உங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படலாம் உங்கள் போட்டியாளர்களில் சிலர் ஏற்கனவே இதேபோன்ற தயாரிப்புடன் சந்தையைத் நாடியிருக்கலாம் மேலும் மக்கள் அவர்களிடமிருந்து இயற்கையாகவே தயாரிப்புகளை வாங்குவார்கள் உங்களிடமிருந்து அல்ல இதற்கு மிகவும் கவனமாக சந்தை ஆய்வு மற்றும் பகுப்பாய்வு தேவைப்படுகிறது இப்போது இது போன்ற ஒரு வரைபடத்துடன் இதை விளக்குகிறோம் இங்கே x அச்சு நேரத்தையும் y அச்சு விற்பனையையும் காட்டுகிறது உங்கள் ப்ராடக்ட் product ஐ மார்க்கெட் market ல் எங்கு கொண்டு வருவீர்கள் என்று எதிர்பார்க்கும் இடத்தை ஆரிஜின் origin என்கிறோம் எனவே ஒரு தயாரிப்பு சந்தைக்கு வரும்போது என்ன நடக்கும் பயனர்கள் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு தயாரிப்பு பற்றி அறிய சிறிது நேரம் தேவை விற்பனை காலப்போக்கில் மெதுவாக நேரத்தை பொறுத்து அதிகரிக்கிறது இந்த விற்பனை ஒரு புள்ளியில் சாச்சுரேட் saturate ஆகும் அந்த புள்ளியைத் தாண்டும் போது மீண்டும் விற்பனை வீழ்ச்சியடையும் விற்பனை மீண்டும் வழக்கற்றுப் போகும் ஒரு புள்ளி இருக்கும் இந்த நிலையில் தயாரிப்பை யாரும் வாங்குவதில்லை இது ஒரு பொதுவான விற்பனை வெர்சஸ் versus நேரத்திற்கான கர்வ் curve ஆகும் தயாரிப்பு வெளியீட்டில் தாமதம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் எனவே தற்போதைய கர்வ்க்கு curve பதிலாக நீங்கள் இப்போது இந்த இன்னர் கர்வ்வை inner curve ஐ பின்பற்றுகிறீர்கள் அங்கு ஒரு இனிஷியல் டிலே initial delay இருந்தது எனவே இந்த கர்வ் curve மீண்டும் ஒத்ததாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் நீங்கள் அடையக்கூடிய உச்சநிலை அல்லது அதிகபட்ச விற்பனை மிகவும் குறைவாகி வருகிறது இந்த கர்வ்வின் curve கீழ் உள்ள மொத்த பரப்பளவு உங்கள் மொத்த வருவாயைக் குறிக்கும் அதாவது உங்களால் மொத்த விற்பனை எவ்வளவு செய்ய முடிந்தது என்பதைக் குறிக்கும் கர்வ்வின் curve கீழ் உள்ள மொத்த பரப்பளவு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்கள் மொத்த விற்பனையை குறிக்கும் கர்வ்வின் curve கீழ் உள்ள இந்த கர்வ் curve பகுதி சந்தை சாளரமாக வரையறுக்கப்படுகிறது எந்த தாமதமும் விற்பனையில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் சில தோராயங்களுடன் ஒரு எளிய கணக்கீட்டை செய்வோம் கர்வ் curve பக்கத்தில் உள்ளவாறு தெரிகிறது ஆனால் முதல் தோராயமாக இவை நேர் கோடுகள் என்று நாம் கருதலாம் இது நேர் கோடு என்று நீங்கள் கருதலாம் இதுவும் ஒரு நேர் கோடே அந்த அனுமானத்துடன் சந்தையின் நுழைவில் தாமதம் ஏற்பட்டால் எவ்வளவு இழப்பு ஏற்படும் என்று மதிப்பிடுவோம் எளிமைப்படுத்தப்பட்ட வருவாய் மாதிரி மாடல் model ஒன்றை எடுத்துக் கொள்வோம் குறிப்பிட்ட விஷயத்தில் மிகவும் யதார்த்தமானதைக் குறிக்க அதை மிக எளிதாக மாற்றலாம் இங்கே நாம் கருதுவது என்னவென்றால் இந்த வரைபடம் ப்ராடக்ட் லைப் product life 2டபுள்யூ 2W என்பதைக் காட்டுகிறது எனவே 0 முதல் 2டபுள்யூ 2W வரை உங்கள் மொத்த ப்ராடக்ட் லைப் product life 2டபுள்யூ ஆகும் 2டபுள்யூ 2W க்குப் பிறகு உங்கள் ப்ராடக்ட் product ஐ யாரும் வாங்க மாட்டார்கள் அதிகபட்ச விற்பனை கர்வ் curve -ன் நடுவில் நிகழ்கிறது என்று வைத்துக் கொள்வோம் டபுள்யூ W புள்ளியில் விற்பனை அதிகபட்சமாகிறது சந்தை உயர்வு மற்றும் சந்தை வீழ்ச்சியை நாம் ஒரு நேர்கோட்டு தோராயமாக மதிப்பிடுகிறோம் அதாவது ஒரு முக்கோண கட்டமைப்பை வரையறுக்கிறோம் நான் குறிப்பிட்டுள்ளபடி இந்த முக்கோணத்தின் கீழ் உள்ள மொத்த பரப்பளவு நீங்கள் உருவாக்கக்கூடிய மொத்த வருவாயை தீர்மானிக்கும் இப்போது எங்களிடம் ஒரு முக்கோணம் இருந்தால் முக்கோணத்தின் பகுதியை எவ்வாறு அளவிடுவது என்பது உங்களுக்குத் தெரியும் இப்போது முந்தைய வரைபடத்தில் நான் கூறியது போல் டிலயேட் என்ட்ரி delayed entry க்கு இந்த நுழைவில் தாமதம் இந்த அளவாகும் எனவே இப்போது உங்கள் முக்கோணம் இங்கிருந்து டிD புள்ளியில் தொடங்குகிறது ஆனால் அது மீண்டும் அதே புள்ளியில் உச்சத்தை எட்டும் ஏனெனில் அது மார்க்கெட் டயனமிக்ஸ் market dynamics ஐ பொறுத்தது ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு அப்பால் மார்க்கெட் பிராடக்ட் market product தயாரிப்பில் ஏற்படும் ஆர்வமானது சந்தை இயக்கவியலைப் பொறுத்து கீழே செல்லத் தொடங்கும் எனவே வீழ்ச்சி அதே புள்ளி டபுள்யூ w வில் நடக்கத் துவங்கும் பின்னர் அது மீண்டும் 2டபுள்யூ 2W வரை தொடரும் அதையும் தாண்டி அந்த தயாரிப்பில் ஆர்வம் இருக்காது ஆனால் உங்கள் ஆரம்ப தாமதம் உண்மையில் முக்கோணத்தின் இடது எட்ஜ் edge அல்லது இடது முனையை வலதுபுறமாக மாற்றுகிறது இதுதான் நடக்கிறது எதிர்பார்த்த மற்றும் உண்மையான முக்கோணங்களின் பரப்பளவில் வித்தியாசம் இருக்கிறது உங்கள் உண்மையான முக்கோணத்தின் பரப்பளவு இந்த அளவு இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் பகுதி இந்த முழு பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு டிலயேட் லான்ச் delayed launch ஐ முன்னிட்டு இந்த விஷயத்தில் இது இயல்பாகவே மிகக் குறைவு கணக்கீடு ஒன்றினை செய்வோம் அதே பிளாட் plot ஐ இடதுபுறத்தில் காட்டுகிறோம் ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு அரை அடித்தளமாக உயரத்திற்கு வரையறுக்கப்படுவதை நாங்கள் அறிவோம் சரியான நேரத்திற்கு அதாவது பெரிய முக்கோணப் பகுதி அடித்தளத்தின் பாதியாக இருக்கும் இது 2டபுள்யூ 2W மற்றும் உயரம் டபுள்யூ W ஆகும் இது ஒரு இது ஒரு சமபக்க முக்கோணம் என்று அனுமானமாக வைத்துக் கொள்வோம் இது 45 டிகிரி சாய்வில் உயர்கிறது எனவே உயரம் டபுள்யூ W என்று அனுமானம் செய்வோம் பரப்பளவு டபுள்யூ ஸ்கொயர் W2ஆகிறது டிலேயிட் கேஸ் delayed case -க்கு உங்கள் அடித்தளம் 2டபுள்யூ மைனஸ் டி 2W - D ஆக மாறுகிறது மேலும் தாமதம் இருந்தால் உங்கள் உயரம் height டபுள்யூ மைனஸ் டி W - D ஆக மாறும் ஏரியா area கணக்கீடு கீழ்கண்டவாறு காட்டப்பட்டுள்ளது பெர்ஸண்டேஜ் ரெவென்யூ லாஸ் percentage revenue loss கணக்கீடும் காட்டப்பட்டுள்ளது உதாரணமாக உங்கள் விண்டோ window அளவு ஒரு ஆண்டு 52 வாரங்கள் என்று வைத்துக்கொள்வோம் உங்கள் சந்தைப்படுத்தல் தாமதம் 4 வாரங்கள் என்றால் உங்கள் இழப்பு 22 ஆகிறது ஆனால் நீங்கள் 10 வாரங்கள் தாமதமாகிவிட்டால் உங்கள் இழப்பு 50 வரை பெரியதாகிவிடும் எனவே உங்கள் இழப்பு மிக விரைவாக அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் இந்த தாமதம் ஒரு தயாரிப்பின் நிதி நம்பகத்தன்மைக்கு மிகவும் விலை உயர்ந்ததாக மாறும் இது மிக முக்கியமான கருத்தாகும் இப்போது என் இ NRE மற்றும் யூனிட் unit செலவு பற்றி குறிப்பிடுவோம் இ CNRE நான் ரெக்கரிங் இன்ஜினியரிங் காஸ்ட் non recurring engineering cost ஐ குறிக்கிறது மற்றும் Cயூனிட்Cunit யூனிட் unit செலவைக் குறிக்கிறது உற்பத்தியின் போது என் N யூனிட் unit களை உற்பத்தி செய்வதற்கு மொத்த செலவு சி இ என் Cயூனிட் CNRE N Cunit ஆக இருக்கும் இப்போது ஒவ்வொரு யூனிட் unit ற்கும் எவ்வளவு செலவு செய்துள்ளீர்கள் என்பதை ஒரு யூனிட் unitசெலவை கணக்கிட மொத்த செலவை என் N ஆல் வகுக்கிறீர்கள் எனவே இது சி இ என் Cயூனிட் CNRE N Cunit உங்கள் என் இ NREசெலவு ரூ 5 லட்சம் மற்றும் யூனிட் unit செலவு ரூ 5000 பின்னர் 100 யூனிட்டுகளை உற்பத்தி செய்ய மொத்த செலவு ரூ 10 லட்சம் எனவே ஒரு யூனிட் unit செலவு ரூ 10000 ஆகும் ஒரு மிக எளிய கணக்கீடு நான் விளக்குகிறேன் ஒரு தயாரிப்பை உற்பத்தி செய்ய உங்களுக்கு பல வாய்ப்புகள் உள்ளன அவற்றைத் உற்பத்தி செய்ய நீங்கள் வாங்கும் வகையில் பல்வேறு வகையான உபகரணங்கள் உள்ளன மேலும் உபகரணங்களின் ஆரம்ப செலவுகளும் முற்றிலும் வேறுபட்டவை உங்களிடம் உள்ள மூன்று வாய்ப்புகளில் முதல் வாய்ப்பை எடுத்துக் கொள்வோம் அந்த வகையில் நான் ரெக்கரிங் காஸ்ட் non recurring cost ரூ 20000 இரண்டாவது ரூ 4 லட்சம் மூன்றாவது ரூ 10 லட்சம் மூன்று நிகழ்வுகளுக்கான யூனிட்unit செலவு இதுவாகும் எனவே என் N ன் சில குறிப்பிட்ட மதிப்புக்கு ஒரு யூனிட் unit செலவை நீங்கள் கணக்கிடலாம் நான் அதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் நான் 1000 யூனிட் unit தயாரிப்புகளை தயாரிக்க விரும்புகிறேன் பின்னர் இந்த சூத்திரத்தைப் பயன்படுத்தி வாய்ப்பு A வாய்ப்பு B மற்றும் வாய்ப்பு C க்கான ஒரு யூனிட் unit செலவை கணக்கிடுகிறீர்கள் அவற்றில் எது சிறந்தது சந்தை செலவினத்திற்கான நேரத்தையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கும் ஏனென்றால் செலவின் அடிப்படையில் ஒரு வாய்ப்பு நல்லது என்று அர்த்தம் ஆனால் அந்த இயந்திரத்தைத் தொடங்க நீங்கள் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஏனென்றால் அந்த இயந்திரத்தை நிறுவுதல் பயிற்சி செய்தல் மற்றும் பயன்படுத்துதல் முதலானவற்றுக்காக அதிக நேரம் தேவைப்படுகிறது அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதனால் செலவு மட்டுமல்ல சந்தை செலவினத்திற்கான நேரமும் கூடும் வாய்ப்புள்ளது கூடுதலாக உள்ள சில செயல்திறன் வடிவமைப்பு அளவீடுகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் பொதுவாக இவை பாரம்பரியமாக ப்ராசெசர் processor செயல்திறனை மதிப்பீடு செய்வதற்குப் பயன்படுத்தப்படுகின்றன அதே கருத்துடன் நீங்கள் எம்பெட்டட் சிஸ்டம் embedded system த்தை பயன்படுத்த முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன இந்த செயல்திறன் வடிவமைப்பு அளவீடுகள் சில காரணிகளை பொருத்து எந்த ப்ராசெசர் processor மற்ற ப்ராசெசர் processor -களை விட வேகமானது என்பதை உங்களுக்கு சொல்கிறது இவை மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் உண்மை என்னவெனில் இத்தகைய அளவீடுகளின் அர்த்தம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவை மிகவும் தங்களை தவறாக வழிநடத்தும் என்பதும் உண்மை பெரும்பாலான கம்ப்யூட்டர் computer உற்பத்தியாளர்கள் தரப்படுத்தல் மற்றும் வேகத்தைப் பொறுத்து சில புள்ளிவிவரங்களை மேற்கோள் காட்டி வாடிக்கையாளர்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கிறார்கள் நீங்கள் ஆழமாக தோண்டி புரிந்து கொள்ள முயற்சித்தால் உங்கள் குறிப்பிட்ட சூழலுக்கு அவர்கள் சொன்ன அந்த எண்களால் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நீங்கள் உண்மையில் உணருவீர்கள் இதுதவிர உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைப்படலாம் இது உங்கள் பயன்பாட்டிற்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் எனவே மதிப்பீட்டில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படும் சில பொதுவான அளவீடுகள் பற்றி காண்போம் முதலாவது கிளாக் பிரீகுவன்சி Clock frequency ஆகும் யாரோ ஒருவர் 1 ஜிகாஹெர்ட்ஸ் 1 GHz 2 ஜிகாஹெர்ட்ஸ் 2 GHz 3 ஜிகாஹெர்ட்ஸ் 3 GHz என வேகமாக செயல்படும் கிளாக் பிரீகுவன்சி Clock frequency என்றால் வேகமான கம்ப்யூட்டர் computer என்று சொல்வது தேவையற்றது கம்ப்யூட்டர் computer சிஸ்டம் system த்தின் உண்மையான செயல்திறனைத் தீர்மானிக்கும் பல விஷயங்கள் உள்ளன குறிப்பாக மஐபிஎஸ் MIPS போன்ற சில மெசர்ஸ் measures கள் உள்ளன இது எதையும் குறிக்காது என்பதே உண்மை இவை சிம்பிள் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் simple instructions களா அல்லது காம்ப்ளக்ஸ் இன்ஸ்ட்ரக்க்ஷன்ஸ் complex instructions களா உங்கள் மஐபிஎஸ் MIPS எண்ணிக்கை அவர்களிடையே கடுமையாக மாறுபடும் எனவே இது எந்த நியாயமான அளவையும் தரவில்லை சில குறிப்பிட்ட பயன்பாட்டைப் பொறுத்தவரை எனது அப்ளிகேஷன் application -ஐ இயக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை நீங்களே அளவீடு செய்ய முடியும் இது உங்கள் மதிப்பீட்டில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லாட்டேன்சி ரெஸ்பான்ஸ் டைம் Latency response time நீங்கள் இன்புட் input ஐ கொடுத்து எவ்வளவு நேரம் பொறுத்து அவுட்புட் output ஐ திரும்பப் பெறுகிறீர்கள் என்பதையே லாட்டேன்சி ரெஸ்பான்ஸ் டைம் Latency response time என்கிறோம் பல நிகழ்நேர பயன்பாடுகளுக்கு இது ஒரு நல்ல அளவீடாக இருக்கலாம் த்ரூப்புட் Throughput எம்பெட்டட் சிஸ்டத்திற்கு embedded system க்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது த்ரூப்புட் Throughput என்பதன் பொருள் ஒரு யூனிட் டைம் unit time ற்கு மேற்கொள்ளக்கூடிய கணக்கீடுகளின் எண்ணிக்கை ஆகும் பொதுவாக வழக்கமான கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் computer systems க்கான த்ரூப்புட் Throughputபற்றி பேசுகிறோம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக உள்ள எம்பெட்டட் சிஸ்டத்தை embedded system பொறுத்தவரை பொதுவாக த்ரூப்புட் Throughput பற்றி பேசுவதில்லை உங்களிடம் பல வடிவமைப்பு மாற்றுகள் இருந்தால் அவற்றின் வேகத்தை ஒப்பிட்டுப் பார்க்க உங்களுக்கு ஒரு வழி இருக்க வேண்டும் இந்த மதிப்பீடுகள் எளிதானவை அல்ல ஒரு நல்ல வழி யாதெனில் ரியல் கம்ப்யூட்டிங் மெஷின் real computing machine ல் நீங்கள் இயக்க விரும்பும் பயன்பாட்டை இயக்குவதும் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதைப் பார்ப்பதுமேயாகும் உற்பத்தியாளர் என்ன சொன்னாலும் நீங்கள் அதில் பின்ச் ஆப் சால்ட் pinch of salt போன்று தேவையானதை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் அவற்றை 100 நம்ப வேண்டாம் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வந்துள்ளோம் எம்பெட்டட் சிஸ்டம் embedded system டிசைன் design க்கு பொருத்தமான சில வடிவமைப்பு அளவீடுகள் பற்றியும் செலவு மற்றும் வருவாய் தொடர்பாக சில தாக்கங்கள் பற்றியும் பேசினோம்